காலை வணக்கம் நாம் இப்போது அடுத்த தொகுதிக்குள் இருக்கிறோம் கட்டுமானம் வலிமை அம்சங்களின் பகுப்பாய்வைப் பார்க்கும் பகுதியை நாம் முடித்துள்ளோம் சிதைவுகளைப் பார்த்து முடித்தோம் வடிவமைப்பு அம்சங்களைப் பொறுத்தவரை இது நமக்கு ஒரு தொடக்க புள்ளியாகும் நீங்கள் கடினத்தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் கடந்த விரிவுரையில் நாம் செய்து கொண்டிருந்தோம் எனவே இந்த தொகுதி நீட்டிக்கப்பட்ட தொகுதியாக இருக்கும் இது IS 1905 இன் கட்டமைப்பைப் பயன்படுத்தி கட்டுமானம் கூறுகளின் வடிவமைப்பைப் பார்க்கும் இது வலுவூட்டப்படாத கட்டுமானம் குறியீடு அதைத் தொடர்ந்து வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் குறியீடு நாம் கூறுகளின் வடிவமைப்பிற்குச் செல்வோம் பின்னர் ஒட்டுமொத்த அமைப்புகளின் வடிவமைப்பைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த தொகுதியை ஆரம்பிக்கலாம் ஆனால் கட்டுமானம் கட்டமைப்புகளுக்கு இருக்கும் ஸ்ட்ருசரால் டிசைன் ஃப்ரேம் வொர்க்கை நாம் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கட்டுமானம் கட்டமைப்பு வடிவமைப்பிற்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறு குறியீடுகளில் தொகுதி 1 இல் நான் தொடங்கியதை மீண்டும் சொல்கிறேன் மற்றும் குறிப்பாக நான்கு குறியீடுகளைக் குறிப்பிடுகிறேன் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு ஆவணம் ஒரு கையேடு ஆகும் இது வடிவமைப்புக் குறியீட்டிற்கான விளக்கக் கையேடு ஆகும் எனவே தொடங்குவதற்கு இந்த குறியீடுகள் ஒன்றோடொன்று எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை புரிந்துகொள்வது மற்றும் கட்டுமானம் கட்டமைப்புகளை வடிவமைப்பதற்கான அடிப்படை கட்டமைப்பை நமக்கு வழங்குவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் கட்டுமான வடிவமைப்பின் மிக முக்கியமான அம்சமாக கருதுவது பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டுமான வடிவமைப்பு ஆகும் எனவே நாம் பார்க்கும் முதல் குறியீடு 1905 1987 இது சமீபத்திய ஆண்டுகளில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட குறியீடு இந்த குறியீட்டிற்கு வருவோம் 1905 இன் படி ஒர்கிங் ஸ்ட்ரெஸ் டிசைனின் வடிவமைப்பை நாம் கையாள்வோம் ஆனால் அதற்குச் செல்வதற்கு முன் வெவ்வேறு குறியீடுகளுக்கு இடையிலான தொடர்பை ஆராய்வோம் நான் குறிப்பிடும் கையேடு SP 20 ஆகும் இது வடிவமைப்பிற்கான விளக்கக் கையேடு இது சில கட்டுமான அம்சங்களுக்கும் செல்கிறது எனவே கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வர்ணனையுடன் IS 1905 1987 இன் உட்பிரிவுகளைப் படிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சில விதிகள் நடைமுறைக் குறியீட்டிலேயே ஏன் உள்ளன என்பதைப் பற்றிய சிறந்த புரிதலை இது வழங்குகிறது ஒட்டுமொத்த கட்டமைப்பு வடிவமைப்பை ஒழுங்குபடுத்தும் இரண்டாவது குறியீடு தேசிய கட்டிடக் குறியீடு 2016 இன் சமீபத்திய பதிப்பாகும் மேலும் நான் பகுதி 6 பகுதி 4 ஐக் குறிப்பிடுகிறேன் இது கட்டுமானம் கட்டுமான வடிவமைப்பைக் கையாள்கிறது மேலும் இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் தொகுதி 1 இல் தேசிய கட்டிடக் குறியீட்டில் காணலாம் இப்போது இந்த குறியீடு நமக்கு முக்கியமானது ஏனெனில் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் உரிமையில் குறிப்பிட்ட குறியீடு நம்மிடம் இல்லை தேசிய கட்டிடக் குறியீடு நமக்கு முக்கியமானது ஏனென்றால் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் மீது ஒரு பிரத்யேக குறியீடு அல்லது வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் மீது ஒரு பிரத்யேக குறியீடு நம்மிடம் இல்லை எனவே வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் ஆகியவை இந்தியாவின் தேசிய கட்டிடக் குறியீட்டில் தோன்றும் இறுதியில் 1905 போன்ற குறிப்பிட்ட குறியீடுகளைப் பார்ப்போம் இது வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் வடிவமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட கட்டுமான வடிவமைப்புகளைச் சமாளிக்க வலுவூட்டப்படாத கட்டுமானம் வடிவமைப்பைக் கையாள்கிறது எனவே தற்போதைக்கு வலுவூட்டப்பட்ட கட்டுமான வடிவமைப்பு அம்சங்களுக்கான தேசிய கட்டிடக் குறியீட்டைப் பார்க்க வேண்டும் எனவே நாம் முதன்மையாக இந்த இரண்டு குறியீடுகளின் உட்பிரிவுகளின் கீழ் வேலை செய்வோம் எவ்வாறாயினும் நான் கூறியது போல் நம் வடிவமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதி பூகம்ப எதிர்ப்பு வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தால் பாதிக்கப்படும் எனவே இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு குறியீடுகள் முதலாவது IS 1893 பகுதி 1 மற்றும் இது மீண்டும் சமீபத்திய பதிப்பாகும் இது 2016 பதிப்பாகும் இது கட்டிடங்களுக்கான பொதுவான விதிகளை வழங்குகிறது பூகம்ப வடிவமைப்பிற்கான அளவுகோல்கள் இந்த குறியீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படைக் கொள்கைகள் மற்றும் நில அதிர்வு வடிவமைப்பிற்கான இந்த குறியீட்டின் அடிப்படையில் நிறுவப்பட வேண்டிய பூகம்ப உள்ளீடுகள் உள்ளன எனவே இந்த குறியீடு முக்கியமானது மற்றும் இறுதியாக வடிவமைப்பு மற்றும் கட்டுமான பூகம்பத்தை எதிர்க்கும் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்திற்கான நடைமுறைக் குறியீடு நம்மிடம் உள்ளது மீண்டும் ஒரு குறியீடு நீண்ட காலத்திற்கு முன்பு புதுப்பிக்கப்படவில்லை 5 6 ஆண்டுகளுக்கு முன்பு IS 4326 இருக்கின்றது எனவே IS 4326 ஐப் பற்றி குறிப்பிட்ட குறிப்பைச் செய்யும் இது தேசிய கட்டிடக் குறியீடு IS 1893 பகுதி 1 மற்றும் 4326 ஆகியவற்றின் கட்டமைப்பிற்குள் சரியாகச் செயல்பட வேண்டும் எனவே படிப்பின் இந்த கட்டத்தில் வடிவமைப்பைப் பொறுத்த வரையில் செயல்படுவதற்கான அடிப்படையைப் பெற இந்தக் குறியீடுகளின் வெவ்வேறு பிரிவுகளை நீங்கள் அறிந்துகொள்ளத் தொடங்குவது அவசியம் எனவே கட்டமைப்புகளின் வடிவமைப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த கட்டமைப்பைப் புரிந்துகொள்வதன் மூலம் தொடங்குகிறேன் எனவே குறிப்பிட்ட அம்சங்களுக்குள் செல்வதற்கு முன் ஒரு வடிவமைப்பிற்கான பூகம்ப உள்ளீட்டை சரியாக தீர்மானிக்க என்ன வகையான கட்டமைப்பு உள்ளது என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம் பூகம்பத்தை எதிர்க்கும் வடிவமைப்பில் ஷியர் கத்தரிப்பது சக்திகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் மற்றும் அந்த ஷியர் கத்தரிப்பது சக்திகள் நிறுவப்பட வேண்டும் மேலும் இந்த ஷியர் கத்தரிப்பது சக்திகள் எவ்வாறு வரப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அடிப்படை உள்ளது கட்டிடத்தின் அடிப்படை ஷியர் கத்தரிப்பது முதல் மாடி ஷியர் கத்தரிப்பது வரை சுவர் ஷியர் கத்தரிப்பது மற்றும் வடிவமைப்பிற்கான பையர் ஷியர் கத்தரிப்பது எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று நாம் விவாதித்தோம் ஆனால் அடிப்படை ஷியர் கத்தரிப்பது நிறுவ நாம் IS 1893 பகுதி 1 க்கு செல்ல வேண்டும் இது கொடுக்கப்பட்ட கட்டிடத்திற்கான பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுவீர்கள் என்பதை நிறுவுகிறது இப்போது மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று சரியான நேரத்தில் பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகத்தை எவ்வாறு அடைகிறோம் என்பதற்கான பிரத்தியேகங்களுக்குச் செல்வோம் ஆனால் இன்று இந்த கட்டத்தில் உங்களில் சிலருக்கு இது தெரிந்திருக்கும் R காரணிகளின் இந்த கருத்தின் மீது நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டமைப்புக்கான வடிவமைப்பு சக்திகளை நிறுவுவதில் இது மிகவும் முக்கியமான அம்சமாகும் எனவே உங்கள் முன் நீங்கள் காணும் அட்டவணை IS 1893 பகுதி 1 இன் அட்டவணை 9 இன் மறுஉருவாக்கம் ஆகும் மேலும் அதை நான் உண்மையில் வழங்கிய ஒரு குறைக்கப்பட்ட வடிவத்தில் உள்ளது 5 வெவ்வேறு அமைப்புகளைப் பற்றி பேசுகிறது அட்டவணை மிகவும் விரிவானது ஆனால் இது 5 வெவ்வேறு அமைப்புகளைப் பற்றி பேசுகிறது மற்றும் துணை அமைப்புகள் மற்றும் கூடுதல் வகைப்பாடுகள் உள்ளன நாம் ஒரு கணத்தில் அதற்குச் செல்வோம் ஆனால் இந்திய குறியீடுகளைப் பொருத்தவரை பக்கவாட்டு லேட்ரல் சுமை எதிர்ப்பிற்கான கட்டமைப்பு அமைப்புகளைப் பொருத்தவரை 5 பரந்த வகைப்பாடுகளை நான் இப்போது பார்க்கிறேன் மேலும் இங்கு 5 வகையான அமைப்புகள் இருப்பதைக் காணலாம் வழக்கமான கணம் எதிர்ப்பு சட்டங்கள் பிரேஸ்டு பிரேம் சிஸ்டம்ஸ் பிரேஸ் ரெசிஸ்டிங் பிரேம்கள் கட்டமைப்பு சுவர் அமைப்புகள் இரட்டை அமைப்புகள் பிளாட் ஸ்லாப் அமைப்புகள் ஆகும் எனவே உங்களிடம் பரந்த அளவில் இந்த வகைப்படுத்தல் கணம் எதிர்ப்பு பிரேம்கள் உள்ளன நாம் பேசும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் மற்றும் எஃகு கணம் எதிர்ப்பு பிரேம்களைப் பற்றி உடனடியாக சிந்திக்கலாம் பிரேஸ் செய்யப்பட்ட பிரேம் சிஸ்டம்கள் நாம் மீண்டும் கணம் எதிர்ப்பு பிரேம்களைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் உங்களிடம் கூடுதல் நில அதிர்வு எதிர்ப்பு பிரேஸ்கள் உள்ளன மேலும் நீங்கள் கட்டமைப்பு சுவர் அமைப்புகளுக்கு வருகிறீர்கள் கட்டமைப்பு சுவர் அமைப்புகளில் நம் சுமை தாங்கும் கட்டுமானங்கள் சரியான இடத்தில் விழும் நான் சுட்டிக் காட்டுவேன் என்பதை நீங்கள் உடனடியாகப் பார்க்கலாம் நாம் திரும்பி வந்து கட்டமைப்புச் சுவர் அமைப்புகள் வரை வடிவமைப்பிற்கான R காரணிகள் எங்கிருந்து தொடங்குகின்றன என்பதைப் பற்றி விவாதிப்போம் மேலும் சுமை தாங்கும் கட்டுமானம் கட்டுமானத்தினைப் பற்றி பேசுவதால் 1 5 அங்கு அமர்ந்திருக்கிறது சரி அது 4 வரை செல்கிறது நாம் ஒரு கணத்தில் மீண்டும் வருவோம் பின்னர் உங்களிடம் இரட்டை அமைப்புகள் உள்ளன அங்கு நீங்கள் ஒரு ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்பு ஒரு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்பு ஆனால் நீங்கள் அந்த அமைப்பில் ஒரு கணம் எதிர்க்கும் சட்டத்தை வைத்திருக்கலாம் இரட்டை அமைப்பு என்றால் அதுதான் உங்களிடம் பிளாட் ஸ்லாப் அமைப்புகள் உள்ளன அதில் உள்ள குறியீடு சமீபத்திய திருத்தம் 2016 இல் ஒரு தனி வகையை அறிமுகப்படுத்தியது இது பிளாட் ஸ்லாப் அமைப்புகளாக நல்ல பூகம்ப செயல்திறனைக் காட்டாது மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டது கணம் எதிர்ப்பு சட்டங்கள் அல்லது இரட்டை அமைப்புகள் அல்லது ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்புகள் ஆகும் எனவே நாம் கட்டமைப்பு சுவர் அமைப்புகளில் குறிப்பாக ஆர்வமாக உள்ளோம் நான் சொன்னது போல் சுமை தாங்கும் கட்டுமானங்கள் மற்றும் ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்புகள் வரும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்புகள் வரும் சுமை தாங்கும் கட்டுமானம் கட்டுமான சுவர்களை ஷியர் கத்தரிப்பது சுவர்களாகச் சார்ந்திருப்பதால் R காரணிகளைப் பொறுத்த வரையில் கட்டமைப்புச் சுவர் அமைப்புகளின் கீழ் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் அல்லது வலுவூட்டப்படாத கட்டுமானம் இருக்கும் வலது புறத்தில் உங்களிடம் R காரணிகளின் வரம்புகள் உள்ளன அச்சுக்கலை அல்லது துணைப்பிரிவுக்கான குறிப்பிட்ட R காரணிகளை குறியீடு உங்களுக்கு வழங்கும் இந்தக் குழுக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள வரம்புகளை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் மேலும் R காரணிகள் பொதுவாக 3 மற்றும் 4 க்கு இடையில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இது சிறப்பு தருணங்களை எதிர்க்கும் பிரேம்களைப் பொருத்தவரை அதிகபட்சம் 5 வரை செல்லும் எனவே R காரணியை வரையறுக்கிறோம் R காரணி என்பது பக்கவாட்டு லேட்ரல் சுமை எதிர்ப்புச் செயல்பாட்டின் வகையுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட ஒரு எண்ணாகும் இது கட்டமைப்பு அமைப்பின் தேர்வு வழங்குகிறது இது உண்மையில் அமைப்பின் நேரியல் அல்லாத தன்மையைப் பிடிக்கும் ஒன்று இது R காரணியை பாதிக்கும் ஒரு அளவுரு அல்ல ஆனால் எண்ணையே பாதிக்கக்கூடிய பல காரணிகள் எனவே R காரணி உண்மையில் தன்னுள் என்ன கொண்டுள்ளது என்பதை மேலும் புரிந்து கொள்ள அதை உடைப்பது அவசியம் இது கட்டமைப்பு அமைப்புகள் மற்றும் பல்வேறு வகையான கட்டமைப்பு அமைப்புகளில் கிடைக்கும் அதிக வலிமையையும் உள்ளடக்கியது மேலும் இது அமைப்பு எவ்வளவு நீர்த்துப்போகும் தன்மையை வழங்க முடியும் என்பதை அடிப்படையில் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு உங்களுக்கு எவ்வளவு நீர்த்துப்போகும் தன்மையைக் கொடுக்க முடியும் என்பதை இது கணக்கிடுகிறது நீங்கள் வலுவூட்டப்படாத கட்டுமான கட்டமைப்பை எடுத்துக் கொண்டால் பக்கவாட்டு லேட்ரல் சுமை எதிர்ப்பிற்கு கட்டமைப்பு அமைப்பைப் பொருத்தவரையில் குறைந்த நீர்த்துப்போகும் தன்மையை நீங்கள் பெறுவீர்கள் அதேசமயம் ஒரு கணம் எதிர்க்கும் சட்டகம் அல்லது ஒரு ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்பு உங்களுக்கு வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் அல்லது எஃகில் நிச்சயமாக கொடுக்க முடியும் எனவே R காரணியானது அமைப்பில் உள்ள நேரியல் அல்லாத தன்மையை சுருக்கமாகக் கூறுகிறது மற்றும் வடிவமைப்பு சக்திகளைக் குறைக்க இந்த R காரணியை நேரடியாகப் பயன்படுத்துகிறோம் அதனால்தான் இதை கவனமாகப் பயன்படுத்துவது முக்கியம் அமைப்பின் டக்டிலிட்டி கொடுக்கப்பட்ட வடிவமைப்பு சக்தியை அடைந்தால் நீங்கள் உண்மையில் வடிவமைப்பு சக்திகளைக் குறைக்கலாம் ஏனென்றால் கட்டமைப்பானது நெகிழ்ச்சியற்ற முறையில் சிதைந்து பக்கவாட்டு லேட்ரல் சக்திகளை எதிர்க்க முடிந்தால் நீங்கள் நல்ல நடத்தையைக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் கட்டுமான அமைப்பு நல்ல நடத்தையைக் கொண்டிருக்க முடியும் என்பதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் எனவே இந்த R காரணிகள் நேரடியாக உங்கள் வடிவமைப்பு சக்திகளைக் குறைக்க வழிவகுக்கும் அமைப்பின் அந்த டக்டிலிட்டி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் வடிவமைப்பு சக்திகளைக் குறைக்க முடியாது அதனால்தான் வலுவூட்டப்படாத கட்டுமானம் வடிவத்தில் நல்ல நீர்த்துப்போகச் செய்யாத கட்டுமானம் கட்டமைப்புகள் போன்ற சில அமைப்புகளுக்கு அதிக பதில் குறைப்பு காரணிகள் அல்லது R காரணிகள் வழங்கப்படவில்லை அத்தகைய கட்டுமானத்தினைப் பொறுத்த வரையில் நீங்கள் இன்னும் சிறிய அளவில் குறைக்கப்பட்ட மீள் வடிவமைப்பு சக்தியைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே R காரணி அதைத்தான் செய்கிறது எனவே இந்த கட்டமைப்புச் சுவர் அமைப்புகளுக்குள் சென்று கட்டுமானம் கட்டுமானத்தினைப் பொருத்தவரை உங்களுக்கு என்ன விநியோகம் உள்ளது என்பதை ஆராய்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவே 3 இந்த அட்டவணையில் பதில் குறைப்பு காரணிகளைப் பார்க்கிறது சுமை தாங்கும் கட்டுமான கட்டிடங்களை சரி பார்க்கிறது பின்னர் அது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்புகளைப் பார்க்கத் தொடங்குகிறது ஆனால் நான் இப்போது சுமை தாங்கும் கட்டுமானத்தினைப் பார்ப்பதில் ஆர்வமாக உள்ளேன் மேலும் இந்த சரிவின் கீழ் 5 வெவ்வேறு பிரிவுகள் வழங்கப்பட்டுள்ளன அவை ஒவ்வொன்றையும் படிப்போம் IS 1905 சரிவின்படி வடிவமைப்பு பரிந்துரைக்கப்படும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் கிடைமட்ட வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் நில அதிர்வு பட்டைகள் இல்லாமல் கட்டிடம் எந்த பூகம்பத்தை எதிர்க்கும் அம்சமும் இல்லாமல் உள்ளது இது தேவையான குறைந்தபட்ச உறுப்பு கிடைமட்ட நில அதிர்வு இசைக்குழு என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு தொடர்ச்சியான கிடைமட்ட நில அதிர்வு பட்டை இது பூகம்ப எதிர்ப்பை வழங்குவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பு ஆகும் அதுவும் கட்டமைப்பில் வழங்கப்படாவிட்டால் அது கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் இல்லாமல் வலுவூட்டப்படாத கட்டுமானம் வகைக்குள் விழுகிறது 5 இல் இருக்கும் மறுமொழி குறைப்பு காரணியின் மிகக் குறைந்த மதிப்பைக் கொண்ட குறியீட்டில் உள்ள வகையாகும் அதாவது உங்கள் மீள் வடிவமைப்பு சக்தியை நீங்கள் எடுத்து 1 5 வரை வகுப்பில் குறைக்கலாம் அனுமதிக்கப்பட்ட R மதிப்பால் உங்கள் மீள் வடிவமைப்பு சக்தி 1 5 ஆகும் இரண்டாவது வகை யுஆர்எம் மீண்டும் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகளுடன் IS 1905 இன் படி வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் உள்ள கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் வலுவூட்டப்பட்ட கூறுகள் என்பதை நீங்கள் பாராட்டத் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கட்டமைப்பில் அவற்றின் இருப்பு அல்லது கட்டமைப்பில் இல்லாதது இன்னும் கட்டுமானம் வலுவூட்டப்படாத கட்டுமானமாக உள்ளது எனவே நீங்கள் கிடைமட்ட RC நில அதிர்வு பட்டையை வழங்கினாலும் இல்லாவிட்டாலும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் உரிமையை நாம் குறிப்பிடுகிறோம் எனவே கிடைமட்ட RC நில அதிர்வு இசைக்குழு கூடுதல் அம்சமாகும் கிடைமட்ட நில அதிர்வு இசைக்குழு போன்ற கூடுதல் அம்சத்தை நீங்கள் வழங்கும் தருணத்தில் R காரணி சுமார் 2 ஆக அதிகரிக்கப்படுவதைக் காணலாம் எனவே எலாஸ்டிக் ஃபோர்ஸை டிசைன் ஃபோர்ஸ் ஆக பாதியாக குறைக்கலாம் அதைப் பொறுத்தமட்டில் முந்தைய எண் 1 5ஐப் பார்த்தால் இந்த 1 5 என்பது கட்டுமானம் வேலையில் கிடைக்கும் உள்ளார்ந்த டக்டிலிட்டி இது குறிப்பிடத்தக்கது அல்ல இது மிகக் குறைவானது மற்றும் அதிகபட்சம் 50 சதவிகிதம் என்பது மீள் நடத்தையை விட அதிகமானது இது கட்டுமானம் தூய பூகம்ப எதிர்ப்பின் வரை நீங்கள் உண்மையில் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கிடைமட்ட நில அதிர்வு பட்டையை வழங்கும் தருணத்தில் கட்டிடத்திற்குள் வரும் சில தடைகள் உள்ளன கட்டிடத்திற்குள் வரும் சில கட்டங்கள் உள்ளன மேலும் உங்கள் வடிவமைப்பு சக்தியை 50 சதவிகிதம் பாதியாக குறைக்கலாம் எனவே R காரணி நாம் சிறிது நேரத்தில் R காரணியின் குறிப்பிட்ட விஷயத்திற்கு வருவோம் ஆனால் R காரணி என்பது பல அளவுருக்களை ஒன்றாகக் கணக்கிடும் ஒரு எண்ணாகும் நீங்கள் குறிப்பிடும் இந்த நிச்சயமற்ற தன்மை அதிக வலிமையின் அடிப்படையிலும் இருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக குறிப்பிட்ட வலிமைக்காக கட்டமைப்பை வடிவமைக்கிறீர்கள் ஆனால் பொருளில் உள்ள உள்ளார்ந்த மாறுபாடு உண்மையில் அதிக வலிமையை வழங்கலாம் எனவே R காரணியைப் பொறுத்த வரையில் குறியீடு உண்மையில் கணக்கிடும் நிச்சயமற்ற தன்மை நாம் பேசும் நிச்சயமற்ற தன்மை ஆனால் அது உண்மையில் எந்த அளவு டக்டிலிட்டியைக் குறிக்கிறது என்பதுதான் அதிகபட்சத் திறனை எட்டிய பின் அமைப்பின் யால் வழங்க முடியும் உச்சத் திறனுக்குப் பிறகு உச்ச வலிமைத் திறன் எவ்வளவு எவ்வளவு சிதைவுத் திறனை அமைப்பின் இழக்காமல் அனுமதிக்கிறது எனவே இன்றியமையாதது என்னவென்றால் உச்ச திறன் குறையாமல் தக்கவைக்கப்படுகிறது சிதைக்கும் திறன் இருக்க வேண்டும் எனவே R காரணிகள் உண்மையில் பிந்தைய உச்ச நடத்தையை நெகிழ்ச்சி மற்றும் பிந்தைய உச்ச நடத்தையை கவனித்துக் கொள்கின்றன எனவே நீங்கள் மீள் வடிவமைப்பு சக்தியை எடுத்து மீள் வடிவமைப்பு சக்தியை R ஆல் வகுக்கவும் நான் இந்த கட்டத்தில் குறியீட்டு வெளிப்பாடுகளை மீண்டும் உருவாக்கவில்லை ஏனெனில் நில அதிர்வு வடிவமைப்பைப் பொருத்தவரை குறியீட்டு வெளிப்பாடுகளை நாம் உரையாற்றுவோம் ஆனால் R பின்னத்தில் மேலிலக்கம் ஆக இருக்கும் ஒரு காரணியாகும் எனவே பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகம் மற்றும் கட்டிடத்திற்கான அடிப்படை ஷியர் கத்தரிப்பது ஆகியவற்றை நிறுவ உதவும் மீள் வடிவமைப்பு சக்தி உங்களிடம் உள்ளது மேலும் நீங்கள் அதை 1 ஐ விட அதிகமான மதிப்பால் வகுக்கிறீர்கள் நீர்த்துப்போகும் தன்மை ஆகும் எனவே கிடைமட்ட நில அதிர்வு பட்டையுடன் கூடிய வலுவூட்டப்படாத கட்டுமானம் கட்டிடங்கள் இரண்டாவது வகையைப் பார்த்தோம் ஆனால் இப்போது நீங்கள் IS 4326 இன் படி வடிவமைக்கப்பட வேண்டிய கட்டமைப்புகளை ஆய்வு செய்தால் கிடைமட்ட RC நில அதிர்வு பட்டைகள் மற்றும் செங்குத்து வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் சுவர்களின் குறுக்குவெட்டில் வழங்கப்பட வேண்டும் மற்றும் திறப்புகளைச் சுற்றி வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் வழங்கப்பட வேண்டும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் போன்ற சுவர்கள் மற்றும் இந்த செங்குத்து பட்டைகள் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகளுடன் இணைக்கப்பட்டு கட்டுமானம் கட்டமைக்க பிணையமாக செயல்படுகின்றன எனவே மற்றும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் இல்லாத இறுக்கமான எதிர்ப்பு திறனை வழங்குகிறது எனவே நீங்கள் வலுவூட்டப்படாத கட்டுமானம் கட்டிடங்களின் வகைகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் மீண்டும் செங்குத்து மற்றும் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் கட்டுமானம் ஒரு வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் செய்ய வேண்டாம் இது இன்னும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் சுமை தாங்கும் கட்டுமானமாகும் ஆனால் இது இந்த வகையான நெட்வொர்க்குடன் வழங்கப்படுகிறது மற்றும் நீங்கள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து நில அதிர்வு பட்டைகளை வழங்கினால் குறைப்பு காரணி அதிகபட்சமாக 2 5 ஆக உயர்கிறது இறுதியாக கட்டுமானம் வலுவூட்டப்பட்ட குறியீட்டில் நாம் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய வகை எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என்பது பியர்ஸ் மற்றும் ஸ்பாண்ட்ரல்களுக்கு எஃகு வலுவூட்டல் வழங்கப்படும் இது ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பிற்கு எதிராக நெகிழ்வான சுவர்கள் அல்லது கத்தரி சுவர்களாக செயல்பட போதுமானது எனவே உங்களுக்கு ஒரு வடிவமைப்பு தருணம் உள்ளது உங்களிடம் ஒரு வடிவமைப்பு ஷியர் கத்தரிப்பது சக்தி உள்ளது மற்றும் ஒரு சுவரில் வைக்கப்பட வேண்டிய எஃகு வலுவூட்டலின் அளவை நீங்கள் மதிப்பிட்டால் அந்த வடிவமைப்பு சக்திகளுக்கு நீங்கள் வலுவூட்டப்பட்ட கட்டுமானத்தினை பெறுவீர்கள் 3 முந்தைய வகைகளில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டில் ஒரு பேண்ட் வழங்குவது கட்டுமானம் வலுவூட்டப்பட்டதாக இல்லை அது இன்னும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் ஆகும் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் இங்கே அமர்ந்திருக்கும் இந்த ஒரு எண் தவறாக வழிநடத்தவில்லை ஆனால் ஒரு கணத்தில் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் குறியீட்டின் குறிப்பிட்ட பரிந்துரைக்கு செல்வோம் R காரணி 4 வரை உயரலாம் இது வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்பு வழங்குவதைப் போன்றது எனவே பூகம்ப எதிர்ப்பைப் பொறுத்த வரையில் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் ஷியர் கத்தரிப்பது சுவரும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஷியர் கத்தரிப்பது சுவரும் செயல்பட முடியும் எனவே பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டுமானங்களுக்கு பாதுகாப்பான தீர்வாக வலுவூட்டப்பட்ட கட்டுமானம்களை நீங்கள் பார்க்கலாம் எனவே நீங்கள் என்பிசியின் பகுதி 6 வது பகுதி 4 இலிருந்து வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் R காரணி 3 வரை அதிகமாக பேசுகிறீர்கள் என்றால் கடைசி வகையை நாம் இறுதியில் குறிப்பிடுவோம் வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் கட்டமைக்கப்பட்ட பாடநெறி அதன் குறியீடு இல்லாதது இன்று தேசிய கட்டிடக் குறியீட்டிற்குள் வந்துவிட்டது மீண்டும் ஒரு வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் கட்டுமானத்திற்கு சமமான பதில் குறைப்பு காரணி பற்றி பேசுகிறது இது வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் கட்டுமானங்களின் கவனிக்கப்பட்ட நடத்தைக்கு இணங்குகிறது அதிக நில அதிர்வு மண்டலங்களில் கூட வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் கட்டுமானங்கள் சிறந்த செயல்திறன் கொண்டவை சிலி போன்ற நாடுகளைப் பற்றி நாம் பேசுகிறோம் இது மிக அதிகமான பூகம்ப செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது அங்கு வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் கட்டுமானம் குடியிருப்பு கட்டுமானங்களுக்கு இயற்கையான தேர்வாகும் தாழ்வான குடியிருப்பு கட்டுமானங்கள் எனவே இது ஒரு அச்சுக்கலை வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் என்பது ஒரு அச்சுக்கலை ஆகும் இது வடிவமைப்பைப் பொருத்தவரை வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் போன்ற அதிநவீனமானது அல்ல ஏனெனில் வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் கட்டுமானத்திற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன வடிவமைப்பு கணக்கீடுகள் குறைந்தபட்சமாக வைக்கப்படுகின்றன கட்டுமானத் துறையில் போதுமான பாதுகாப்பான எளிய அமைப்பை உள்வாங்க முடியும் என்ற எதிர்பார்ப்புடன் வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே உலகெங்கிலும் உள்ள வரையறுக்கப்பட்ட கட்டுமானம் குறியீடுகள் வடிவமைப்பு கணக்கீடுகளில் கனமானவை அல்ல அவை பூகம்ப எதிர்ப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன எனவே இந்தக் குறியீடு உருவாக்கும் முக்கியமான கூற்று என்னவென்றால் நீங்கள் பட்டைகளை மட்டுமே அறிமுகப்படுத்தினால் உங்கள் கட்டுமானங்கள் வலுவூட்டப்படாமல் இருக்கும் RC பட்டைகள் மற்றும் R காரணிகள் அதிகபட்சம் 2 5 வரை செல்லலாம் நீங்கள் வடிவமைத்தவுடன் மூன்றுக்கு மேல் பதில் குறைப்பு காரணிகள் இருந்தால் நீங்கள் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம்களை கொண்டு வடிவமைக்கிறீர்கள் என்றால் மீள் வடிவமைப்பு சக்தியை மூன்றில் ஒரு பங்காக குறைக்கலாம் எனவே IS 1893 பகுதி 1 2016 ஐப் பொறுத்த வரையில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவை படத்தில் கொண்டு வருகிறேன் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் மற்றும் எஃகு கட்டிடங்கள் போன்ற பக்கவாட்டு லேட்ரல் எதிர்ப்பு அமைப்புகளுக்கு குறியீடு III IV மற்றும் V நில அதிர்வு மண்டலங்களில் மிதமான மற்றும் உயர் நில அதிர்வு மண்டலங்களில் இந்த வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் மற்றும் எஃகு கட்டிடங்கள் ஒரு நீர்த்துப்போகும் முறையில் சரியாக வடிவமைக்கப்பட வேண்டும் இதன் விளைவாக கட்டமைப்பு சுவர் அமைப்புகளின் வகையின் கீழ் பட்டைகள் இல்லாத முதல் வகை வலுவூட்டப்படாத கட்டுமானம் நில அதிர்வு மண்டலங்களில் III IV மற்றும் V ஆகியவற்றின் விளைவாக உருவாக்க முடியாது ஏனெனில் அது ஒரு நீர்த்துப்போகக்கூடிய அமைப்பு அல்ல எனவே வலுவூட்டப்படாத கட்டுமானம் நில அதிர்வு எதிர்ப்பு அமைப்புகள் இல்லாத வகை II மண்டலத்தில் மட்டுமே உள்ளது 2016 ஆம் ஆண்டில் நம் குறியீட்டைப் பொருத்தவரை இது ஒரு முக்கிய அறிமுகமாகும் அதாவது சென்னை போன்ற குறைந்த முதல் மிதமான நில அதிர்வு செயல்பாடு போன்ற மிதமான நில அதிர்வு செயல்பாடு உள்ள மண்டலங்களில் கூட வலுவூட்டப்படாத கட்டுமானம்களை வடிவமைக்க முடியாது நீங்கள் மட்டுமே வடிவமைக்க முடியும் நில அதிர்வு எதிர்க்கும் கட்டுமானம் மட்டுமே வடிவமைக்க முடியும் மேலும் ஒரு கணத்தில் என்ன நில அதிர்வு எதிர்ப்பு கட்டுமானம் என்று பார்ப்போம் எனவே இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உட்பிரிவு மற்றும் இன்று இருக்கும் நில அதிர்வு மண்டல வரைபடத்தை நான் மீண்டும் உருவாக்குவதற்கான காரணம் நிகழ்தகவு அணுகுமுறையின் அடிப்படையில் திருத்தப்படும் என்று நம்புகிறேன் II III IV மற்றும் V மற்றும் மேலே உள்ள 30 சதவிகிதம் முதல் 40 சதவிகிதம் வரை நீங்கள் உண்மையில் வலுவூட்டப்படாத கட்டுமானம்களை வடிவமைக்க முடியும் எனவே நம் குறியீடு IS 1905 இப்போது நாட்டின் ஒரு சிறிய பகுதிக்கு மட்டுமே தள்ளப்படுகிறது அங்கு பூகம்ப சக்தி பூகம்ப செயல்பாடு குறைவாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே IS 1905 ஒரு ஒழுங்குமுறை வடிவமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை அடிப்படையாக மாறுவதை நிறுத்தும் இடத்தில் இதைத் தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ளவும் இருப்பினும் 2016 குறியீட்டின்படி மண்டலம் II அல்லது வேறு எந்த மண்டலத்திலும் நீங்கள் வடிவமைக்கும் எந்தவொரு கட்டுமானமும் வடிவமைப்பு உரிமைக்காகக் கருதப்படும் பூகம்ப பக்கவாட்டு லேட்ரல் விசையின் குறைந்தபட்ச சதவீதத்தைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் நீங்கள் நிச்சயமாக எண்களைப் பார்த்தால் இந்த எண்கள் பக்கவாட்டு லேட்ரல் விசை பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகம் அல்லது அடிப்படை கத்தரிகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் நிறுவக்கூடியதை விட குறைவாக இருக்கும் மேலும் இந்த குறைந்தபட்ச மதிப்பு நில அதிர்வு எடையில் 0 7 சதவீதம் ஆகும் இந்த சதவீதம் கட்டமைப்பின் நில அதிர்வு எடையின் சதவீதமாகும் மண்டலம் II இல் இது சுமார் 0 7 சதவீதம் மண்டலம் III இல் 1 1 மண்டலம் IV 1 6 மண்டலம் 5 2 4 ஆகும் எனவே குறியீடு பிரிவு 7 2 இன் இந்த குறிப்பிட்ட உட்பிரிவை நான் கொண்டு வருவதற்குக் காரணம் மண்டலம் II கட்டுமானங்களில் IS 1905 பற்றி பேசினாலும் குறைந்தபட்சம் 0 7 சதவிகிதம் பக்கவாட்டு லேட்ரல் விசையை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் நில அதிர்வு எடை எனவே W இன் 0 7 சதவீதம் பக்கவாட்டு லேட்ரல் சக்தியாகப் பயன்படுத்தப்பட்டது கட்டமைப்பு உங்கள் வடிவமைப்பில் பக்கவாட்டு லேட்ரல் சக்தியை எதிர்க்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த புள்ளி தெளிவாக இருக்கிறதா எனவே ஒரு மண்டலம் II கட்டிடம் கூட உண்மையில் எதிர்ப்பைக் கொண்டிருக்க வேண்டிய பக்கவாட்டு லேட்ரல் சக்தியின் குறைந்தபட்ச நிலை உள்ளது இது மிகவும் சிறிய எண்ணிக்கையாக இருந்தாலும் இருப்பினும் வடிவமைப்பு சக்தியின் இந்த குறைந்தபட்ச தேவைக்கு எதிராக இது சரிபார்க்கப்பட வேண்டியது அவசியம் இருக்கிறது கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் இல்லாமல் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் மற்றும் கிடைமட்ட நில அதிர்வு பட்டைகள் மற்றும் சுவர்களின் மூலைகளிலும் திறப்புகளைச் சுற்றிலும் செங்குத்தாக வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகள் கொண்ட வலுவூட்டப்படாத கட்டுமானம் வகைகளைப் பார்த்தோம் எனவே அந்தக் கண்ணோட்டத்தில் IS 4326 செய்யும் கட்டிடங்களின் வகைப்படுத்தலைப் புரிந்துகொள்வது முக்கியம் கட்டுமானம் கட்டுமானத்தினைப் பொறுத்த வரை IS 4326 கட்டிடங்களை A முதல் E வரை வகைப்படுத்துகிறது A வகை இன்று குறியீட்டிலிருந்து நீக்கப்பட்டது வகை A ஆனது மண்டலம் நான் கட்டுவது சரி இதற்கு முன்பு நாம் மண்டலம் I முதல் மண்டலம் V வரை இருந்தோம் இன்று உங்களிடம் மண்டலம் I இல்லை எனவே நான் கட்டமைக்கும் மண்டலம் என அழைக்கப்படும் வகைக்கு I வழிவகுக்கும் எனவே ஒரு வகை கட்டிடம் எனவே இனி அது நம்மிடம் இல்லை அதனால்தான் இந்த அட்டவணை B இலிருந்து தொடங்கி E வரை செல்கிறது எனவே வரலாற்று உண்மை உங்களுக்கு முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் இருப்பினும் இந்த குறியீடு என்ன செய்கிறது என்றால் கட்டிடத்தில் இணைக்கப்பட வேண்டிய பூகம்பத்தை எதிர்க்கும் அம்சங்களின் தொகுப்பை வழங்குகிறது நீங்கள் 1905 இன் படி சுமை தாங்கும் கட்டுமானம் கட்டுமானத்தை வடிவமைக்கிறீர்கள் என்றால் சரி எனவே 1905 IS 4326 இன் தேவைகளைப் பற்றி வெளிப்படையாகப் பேசவில்லை இருப்பினும் 1893 ஆம் ஆண்டு பூகம்ப எதிர்ப்பைப் பற்றி பேசுகிறது கட்டிடங்கள் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச பூகம்ப எதிர்ப்பைப் பற்றி 4326 மற்றும் 1905 ஆகியவற்றை ஒன்றாகப் பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் IS 1905 இன் படி சுமை தாங்கும் கட்டுமானம் வடிவமைப்பைச் செய்தாலும் IS 4326 இன் படி நிலநடுக்கத்தை எதிர்க்கும் அம்சங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இது மிகவும் முக்கியமானது எனவே IS 4326 அதன் பரிந்துரைகளை வழங்கும் விதத்தைப் பார்த்தால் அது இரண்டு முக்கியமான இரண்டு குழுக்களைப் பார்க்கிறது 1 இன் முக்கியத்துவம் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் 1 5 இன் முக்கியத்துவம் கொண்ட கட்டிடங்கள் இப்போது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த காரணி IS 1893 பகுதி 1 இல் மீள் வடிவமைப்பு சக்தியைத் தீர்மானிக்கும் ஒரு காரணியாகும் எனவே நீங்கள் IS 1893 இன் முந்தைய பதிப்பில் இரண்டு காரணிகள் இரண்டு முக்கிய காரணிகள் 1 மற்றும் 1 இன்றைக்கு இன்னொரு முக்கியக் காரணி வந்திருக்கிறது அதற்கு ஒரு கணத்தில் வந்துவிடுவோம் ஆனால் IS 1893 இன் முந்தைய பதிப்பு 1 மற்றும் 1 5 ஆகிய இரண்டு முக்கிய காரணிகளைக் கொண்டிருந்தது எனவே அனைத்து சாதாரண கட்டிடங்களும் 1 இன் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கும் எனவே குடியிருப்பு கட்டிடங்கள் வணிக கட்டிடங்கள் அலுவலக கட்டிடங்கள் உண்மையில் 1 இன் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கும் இருப்பினும் உங்களிடம் ஒரு முக்கியமான கட்டிடம் இருந்தால் அது அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பள்ளிகள் பிற வகையான சட்டசபை கட்டிடங்கள் காவல் நிலையங்கள் மருத்துவமனைகள் தொலைபேசி போன்ற பேரிடர்களின் போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்களாக இருக்கலாம் பரிமாற்றங்கள் முக்கியமான செயல்பாடுகளைக் கொண்ட கட்டிடங்கள் பேரழிவு ஏற்படும் போது இந்த முக்கியமான செயல்பாடுகளை செயலில் வைத்திருப்பதில் முக்கியமான செயல்பாட்டைக் கொண்ட பாலங்கள் மீண்டும் 1 5 இன் முக்கியத்துவம் வாய்ந்த வகைக்குள் வரும் எனவே IS 1893 இன் முந்தைய பதிப்பு கட்டிடங்களை முக்கியத்துவம் காரணி 1 மற்றும் 1 5 ஆக வகைப்படுத்தியது மற்றும் அந்த வகைப்படுத்தப்பட்ட கட்டிடங்களின் அடிப்படையில் நில அதிர்வு மண்டலத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த கட்டுமானத்தினை வகை B கட்டிடம் வகை C கட்டிடம் வகை D கட்டிடம் மற்றும் வகை E என வடிவமைக்கிறீர்கள் கட்டிடம் மற்றும் நீங்கள் நில அதிர்வு மண்டலம் II இல் ஒரு முக்கியமான கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அது தானாகவே C வகை கட்டிடமாக மாறும் இது வழக்கமான கட்டிடம் அல்லது நில அதிர்வு மண்டலம் III இல் வடிவமைக்கப்பட்ட சாதாரண கட்டிடம் போன்றது எனவே C வகை முக்கிய காரணி 1 5 நில அதிர்வு மண்டலம் II எனவே நில அதிர்வு மண்டலம் II இல் உள்ள ஒரு முக்கியமான கட்டிடம் நில அதிர்வு மண்டலம் III வலது மற்றும் பலவற்றில் உள்ள ஒரு சாதாரண கட்டிடத்திற்கு இணையாக கருதப்படுகிறது நில அதிர்வு மண்டலம் IV இல் உள்ள வழக்கமான கட்டிடம் நில அதிர்வு மண்டலம் III இல் உள்ள ஒரு முக்கியமான கட்டிடத்திற்கு இணையாக உள்ளது மற்றும் நில அதிர்வு மண்டலம் V இல் உள்ள வழக்கமான கட்டிடம் நில அதிர்வு மண்டலம் IV இல் உள்ள ஒரு முக்கியமான கட்டிடத்திற்கு இணையாக உள்ளது நிச்சயமாக நாம் E உடன் நிறுத்தி நில அதிர்வு உள்ள முக்கியமான கட்டிடத்திற்குச் செல்கிறோம் V மண்டலமும் இப்போது குறியீடு என்ன சொல்கிறது அது B பிரிவில் இருந்தால் பூகம்பத்தை எதிர்க்கும் அம்சங்கள் இவைதான் இருக்க வேண்டும் நாம் கிடைமட்ட நில அதிர்வு இசைக்குழுவைப் பற்றி பேசினோம் செங்குத்து எஃகு பற்றி பேசினோம் எனவே கட்டிடத்தின் வகையைப் பொறுத்து இவை பரிந்துரைக்கப்படுகின்றன எனவே பூகம்ப எதிர்ப்பின் விவரங்களைப் பார்க்கத் தொடங்கும் போது நாம் அதற்கு வருவோம் எனவே நில அதிர்வு வடிவமைப்பைப் பொருத்தவரை 1905 4326 வரையிலான கட்டமைப்பு இதுதான் உங்கள் கேள்வி நில அதிர்வு எடை பற்றியது நில அதிர்வு எடையைப் பற்றி நாம் பேசும்போது பூகம்பத்தின் போது செயலற்ற சக்திகளை வளர்ப்பதில் பங்கேற்கும் கட்டிடத்தின் எடை இதுவாகும் எனவே செயலற்ற சக்திகளை வளர்ப்பதில் பங்கேற்கும் கட்டமைப்பின் எடையை நீங்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறீர்கள் லைவ் லோடின் ஒரு பகுதியை அந்த மதிப்பீட்டிற்கு பங்களிப்பதாகவும் நாம் கருதுகிறோம் எனவே இது ஒரு இறந்த மற்றும் நேரடி சுமை கலவையாகும் அதை நாம் நில அதிர்வு எடையாகக் கருதுகிறோம் பின்னர் அதை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்துகிறோம் அதாவது பூகம்பத்தில் பக்கவாட்டு லேட்ரல் சக்திகள் செயலற்ற விளைவுகளால் உருவாகின்றன என்பதால் இது எளிதான கட்டமைப்பாகும் வடிவமைப்பிற்கான பக்கவாட்டு லேட்ரல் விசையானது கட்டமைப்பின் நில அதிர்வு எடையின் விகிதத்தில் இருந்து வருவதாக நாம் கருதுகிறோம் உங்கள் கேள்வி அதிகரிக்கும் மற்றும் மண்டலம் அதிகரிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் வடிவமைப்பு மற்றும் விவரங்களைப் பொறுத்த வரையில் வரும் இரட்டைத் தேவை ஆம் இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன ஒன்று நீங்கள் மண்டலம் II இலிருந்து மண்டலம் V க்கு செல்கிறீர்கள் நீங்கள் மண்டலம் II இலிருந்து மண்டலம் V க்கு செல்லும்போது உங்கள் வடிவமைப்பு சக்தியானது நீங்கள் வடிவமைக்கப் பயன்படுத்தும் சக்தியை அதிகரிக்கிறது அதேசமயம் நீங்கள் ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு செல்லும்போது IS 4326 ஐப் பொருத்தவரை இவை கட்டமைப்பை செயல்படுத்தும் போது நீங்கள் வைக்க வேண்டிய கூடுதல் நில அதிர்வு எதிர்ப்பு அம்சங்களைப் பற்றியது எனவே அந்த கருத்தில் இருந்து நில அதிர்வு மண்டலமே நீங்கள் எவ்வளவு நில அதிர்வு சக்தியைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கட்டிடத்தின் வகை மற்றும் அதனால்தான் குறியீடு முக்கிய காரணியைப் பார்த்து சரி கொடுக்கப்பட்ட அளவிலான வடிவமைப்பு சக்திக்காக நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் என்று கூறுகிறது இருப்பினும் இது ஒரு வழக்கமான கட்டிடம் மற்றும் ஒரு முக்கியமான கட்டிடம் என்றால் நில அதிர்வு பாதுகாப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளும் கூடுதல் அம்சங்களை அமைக்கவும் எனவே இவை வெவ்வேறு கருத்துக்களிலிருந்து வருகின்றன வெவ்வேறு அடிப்படைகளைக் கொண்டுள்ளன எனவே நீங்கள் முக்கியத்துவம் காரணி 1 இலிருந்து 1 5 க்கு நகரும்போது வடிவமைப்பைப் பொருத்தவரை உண்மையில் என்ன நடக்கும் இந்த காரணி உண்மையில் பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு விசையையே பிரதிபலிக்கிறது உங்களிடம் பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு விசை மதிப்பீட்டை I ஆல் பெருக்கி R ஆல் வகுத்துள்ளீர்கள் வடிவமைப்பிற்கு வரும்போது அதை ஆராய்வோம் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது உங்கள் பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகம் Ah மூலம் வழங்கப்படுகிறது இது நில அதிர்வு பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகம் Ah என்பது பக்கவாட்டு லேட்ரல் நில அதிர்வு குணகம் மற்றும் உங்கள் அடிப்படை ஷியர் கத்தரிப்பது கட்டமைப்பின் மொத்த அடிப்படை ஷியர் கத்தரிப்பது என்பது நில அதிர்வு எடையானது Ah ஆக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் வடிவமைப்பு சக்தியைப் பெறுவீர்கள் எனவே முக்கியக் காரணியைப் பொருத்தவரை உண்மையில் என்ன நடக்கிறது நீங்கள் ஒரு முக்கியமான கட்டிடத்தைப் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வடிவமைப்பு சக்தி அதிகரிக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒரு சாதாரண கட்டிட நிலையில் இருந்தால் நான் 1 ஆனால் அது ஏற்கனவே ஒரு முக்கியமான கட்டிடமாக இருந்தால் உங்கள் வடிவமைப்பு நில அதிர்வு குணகம் 1 5 அதிகரித்து வருகிறது அதுமட்டுமல்லாமல் நீங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவர் என்பதைப் பொறுத்து 4326 பூகம்பத்தை எதிர்க்கும் குறிப்பிட்ட பரிந்துரைகளைக் கொண்டுள்ளது மாணவர்களே உண்மையில் நாம் அதை இரண்டு முறை செய்கிறோம் உண்மையில் நீங்கள் அதை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்க்கிறீர்கள் நாம் ஏன் அதைச் செய்கிறோம் ஏனெனில் கட்டுமானம் கட்டமைப்பின் பக்கவாட்டு லேட்ரல் வடிவமைப்பிற்கும் வடிவமைப்பு சக்தி தேவைப்படுகிறது எனவே வலுவூட்டப்படாத கட்டுமானம் பகுதியின் பரிமாணமும் பரிசீலிக்கப்படுகிறது வகைப்படுத்தல் கூடுதல் தேவைகளாக நீங்கள் உருவாக்கும் அம்சங்களின் எண்ணிக்கையை மட்டுமே அதிகரிக்கிறது எனவே அவை உண்மையில் வெவ்வேறு நிலைகளில் செயல்படுகின்றன சரி இருப்பினும் நான் கூறியது போல் இன்று நமக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் உள்ளது என்பதைப் புரிந்துகொள்வது முக்கியம் மேலும் குறியீடு குறிப்பாக 4326 எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதைப் பார்ப்போம் 4326 என்பது 2013 இன் குறியீடாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் IS 1893 பகுதி 1 புதிய குறியீடு மற்றும் உண்மையில் உள்ளது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த காரணியாகக் கொண்டு வரப்பட்டது அது இப்போது 1 2 ஆக உள்ளது இது உண்மையில் இந்த மேசையின் வேலைகளில் ஒரு ஸ்பேனர் வீசப்பட்டது ஆனால் அது எப்படி இடமளிக்கப்படும் என்று பார்ப்போம் எனவே உங்களிடம் சாதாரண கட்டிடங்கள் குடியிருப்பு வணிகமாக இருந்தால் அங்கு 200 சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கும் இடத்தில் உங்கள் முக்கியக் காரணி இப்போது 1 அல்ல 1 2 ஆக இருக்க வேண்டும் எனவே இது 1 மற்றும் 1 5 க்கு இடையில் உள்ளது எனவே முக்கியத்துவத்தைப் பொறுத்த வரையில் மூன்றாவது வகை உண்மையில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது 1 2 காரணியுடன் உங்கள் நில அதிர்வு குணகம் மாறுகிறது உங்கள் நில அதிர்வு குணகம் அதிகரிக்கும் எனவே இதை மனதில் வைத்து IS 1893 பகுதி 1 இன் குறிப்பிட்ட தேவையைப் பிரதிபலிக்கும் வகையில் IS 4326 இல் சில மாற்றங்களைக் காண்போம் R காரணிகளைப் பொருத்தவரை நான் கருத்தில் கொள்ள விரும்பும் கடைசி விஷயம் கட்டுமானம் ஷியர் கத்தரிப்பது சுவர் அமைப்புகளைப் பொறுத்த வரையில் என்ன நடக்கிறது அதுதான் குறியீடு செய்கிறது வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் வடிவமைப்பைப் பொருத்தவரை தேசிய கட்டிடக் குறியீடு உண்மையில் எதைக் குறிப்பிடுகிறது எனவே குறியீட்டின் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் பிரிவு உண்மையில் 3 வகையான சுவர்களைப் பற்றி பேசுகிறது முதல் வகை சுவர் மீண்டும் வலுவூட்டப்படாத கட்டுமானம் ஆகும் அங்கு வடிவமைப்பு IS 1905 இன் படி உள்ளது மேலும் கூடுதலாக நீங்கள் குறைந்தபட்ச வலுவூட்டலை வழங்க வேண்டும் இது வலுவூட்டல் வடிவமைக்கப்படவில்லை இது குறைந்தபட்ச வலுவூட்டல் மற்றும் தேசிய கட்டிடத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவு ஆகும் 1 உண்மையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய இந்த குறைந்தபட்ச வலுவூட்டல் என்ன குறைந்தபட்ச பட்டை விட்டம் என்ன இடைவெளி என்ன என்பதைப் பார்க்கத் தொடங்குகிறது நீங்கள் வழங்கினால் அந்த குறைந்தபட்ச வலுவூட்டலை வழங்கினால் நீங்கள் வகை A சுவர் கட்டுமான வடிவமைப்பு மற்றும் நில அதிர்வு மண்டலங்கள் II மற்றும் III ஆகியவற்றிற்கான கட்டுமானத்தை 2 5 மறுமொழி குறைப்பு காரணியுடன் பயன்படுத்தலாம் அதாவது பதில் குறைப்பு காரணிகள் 1 IS 1893 என்ற குறிப்புடன் 2 படத்திற்கு வெளியே உள்ளன ஏனெனில் வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் குறியீட்டின்படி குறைந்தபட்ச வலுவூட்டல் தேவைகளை நீங்கள் கவனித்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதைச் செய்தால் உங்கள் வடிவமைப்பு சக்திகளைப் பெற R இன் பதில் குறைப்பு காரணியைப் பயன்படுத்தலாம் அடுத்த இரண்டு பிரிவுகளான B மற்றும் C ஆகியவை வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என குறிப்பிடப்பட்டவை வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என்பது அடிப்படை செய்தியாக வேறு எதுவும் தகுதி பெறாது வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் சாதாரண வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் அல்லது சிறப்பு வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் என கருதப்படுகிறது எனவே இங்கு இரண்டு பிரிவுகள் உள்ளன சாதாரண வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் மற்றும் சிறப்பு வலுவூட்டப்பட்ட கட்டுமானம் இரண்டு மண்டலங்களும் IV மற்றும் V நீங்கள் இந்த வகை கட்டுமானத்தை வைத்திருக்கலாம் மற்றும் சிறப்பு வலுவூட்டப்பட்ட கட்டுமானம்களில் உங்கள் பதில் குறைப்பு காரணி III முதல் IV வரை மாறுபடும் சிறப்பு வலுவூட்டப்பட்ட கட்டுமானத்திற்கு நீங்கள் வழங்கும் குறைந்தபட்ச வலுவூட்டல் அதிகமாக உள்ளது எனவே இதைத்தான் நாம் வகை B மற்றும் வகை C இல் பார்க்கிறோம் வலுவூட்டல் வடிவமைக்கப்பட்டுள்ளது வகை B மற்றும் வகை C நீங்கள் வடிவமைப்பு சக்திகளின் அடிப்படையில் வலுவூட்டலை வடிவமைக்கிறீர்கள் வகை A இல் நீங்கள் வலுவூட்டலை வடிவமைக்கவில்லை நீங்கள் குறைந்தபட்ச வலுவூட்டலை வைக்கிறீர்கள் எனவே நீங்கள் B மற்றும் C சுவர்களை வடிவமைப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான வேறுபாடு இதுவாகும் ஆனால் தேசிய கட்டிடக் குறியீட்டைப் பொறுத்தவரை சுவர் A ஐ நீங்கள் IS 1905ஐப் பொருத்தவரை மட்டுமே வடிவமைக்கப் போகிறீர்கள் எனவே நான் பார்க்க விரும்பிய ஒட்டுமொத்த வகைப்பாடு இதுவாகும் பின்னர் அடுத்த இரண்டு வகுப்புகளில் 1905 இன் முக்கிய பரிசீலனைகள் வடிவமைப்பு பரிசீலனைகள் மற்றும் நம் மண்டலம் II கட்டுமானங்கள் வரை அனுமதிக்கப்பட்ட அழுத்த வடிவமைப்பிற்கான கட்டமைப்பைக் கொண்டிருப்பதன் மூலம் தொடங்குவோம் மண்டலம் III கட்டுமானங்கள் ஆகும் ஆனால் தேசிய கட்டிடக் குறியீடு அல்லது தேசிய கட்டிடக் குறியீடு அல்லது 4326 பரிந்துரைகளின்படி நீங்கள் வழங்கும் கூடுதல் வலுவூட்டலுடன் இருக்கும்